மனித வள மேலாண்மை பற்றிய வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என் பெயர் ஆராத்னா மாலிக் இப்பாடத் திட்டத்தை கற்றுக் கொள்வதில் நான் உங்களுக்கு உதவிக் கொண்டிருக்கிறேன் நாம் மூலோபாய மனித வள மேலாண்மை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம் மூலோபாய மனித வள மேலாண்மையுடன் தொடர்புடைய பல்வேறு விஷயங்களைப் பற்றி வெவ்வேறு கோணங்களில் நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் இன்று இப்போது நான் இந்த விரிவுரையில் சில விஷயங்களைப் பற்றிப் பேசப் போகிறேன் நான் தெரிந்து கொள்வதற்காகப் பயன்படுத்திய சோர்ஸ்கள் இங்கே உள்ளன நான் ஜெர்போட் எழுதிய ஒரு பேப்பரையும் கிராமெர் என்பவர் எழுதிய மற்றொரு பேப்பரையும் படித்தேன் இதில் எழுத்துப் பிழைகள் இருப்பதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் இவர் பெயர் K R A M A R ஆகும் இங்கே நான் உங்களிடம் பேப்பர்களை மட்டும் காட்டி இருக்கிறேன் இது ஜெர்பாட் எழுதிய ஒரு பேப்பர் ஆகும் இப்போது நான் ஆசிரியரின் பெயரைச் சரியாகத் தான் உச்சரிக்கிறேன் என்று நினைக்கிறேன் தி ரைட் ஸ்ட்ரேட்டஜி எக்ஸாமைனிங் தி பிஸினஸ் பார்ட்னர் மாடல்ஸ் ஃபங்ஷனாலிட்டி ஃபார் ரிசாள்விங் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நெருக்கடிஸ் அண்ட் டிஸ்கசிங் அல்டர்நேட்டிவ் டைரக்ஷன்ஸ் என்பது தான் இந்த பேப்பரின் தலைப்பு ஆகும் அதாவது ராபின் கிராமர் எழுதிய மற்றொரு பேப்பர் இங்குள்ளது பியாண்ட் ஸ்ட்ரேடெஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் சஸ்ட்டைனபுல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தி நெக்ஸ்ட் அப்ரோச் என்பது தான் இதன் தலைப்பு ஆகும் நெட்வொர்க் மனித வள மேலாண்மை என்பது மனித வள மேலாண்மையின் எதிர்காலங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த வகுப்பில் நான் மனித வள மேலாண்மையில் உங்களோடு தொடர்புபடும் சில நெருக்கடிகள் குறித்துப் பகிர்ந்து கொள்கிறேன் பிறகு அதைத் தொடர்ந்து நான் உங்களிடம் நிலையான மனித வள மேலாண்மை குறித்துப் பேசுவேன் இது எதிர்காலத்திற்கான மனித வள மேலாண்மை மாடல் ஆகும் இதோடு கூடுதலாக மனித வள மேலாண்மையின் நெட்வொர்க் மாடலும் உள்ளது ஆகவே HR வளர்ந்து வரும் HR வல்லுனர்கள் மற்றும் உங்களைப் போன்ற பிற HR -க்கான இரு எதிர்கால திசைகள் உள்ளன HRM ல் உள்ள பாராடாக்ஸிகல் நெருக்கடிகள் இந்த துறை ஏன் உருவாக வேண்டும் இந்த மனித வள மேலாண்மைத் துறை ஏன் உருவாக வேண்டும் இந்த துறை சில நெருக்கடிகள் காரணமாக குறிப்பிட்ட அதிருப்தியின் போன்ற நாம் காணும் சில விஷயங்கள் காரணமாக முன்னேற்றப்பட வேண்டிய சில விஷயங்கள் காரணமாக உருவாக வேண்டியிருந்தது பாரடாக்ஸிகல் என்பது ஒன்றோடொன்று ஒருங்கமைந்த எலமெண்ட்கள் காலப்போக்கில் தொடர்ந்து நீடித்தபடி நேர்மாறாக இருப்பதைக் குறிப்பிடுகிறது ஆகவே இந்த பாராடாக்ஸ்களில் இரு வகை உள்ளன ஒன்று மிகவும் எதிர்மறையாக உள்ள கண்ணோட்டம் இன்னொன்று மிகவும் பொருத்தமான கண்ணோட்டம் ஆகும் அதே சமயம் அது இரு வெவ்வேறு திசைகளில் பிரச்சனைகளை உருவாக்குகிறது பாராடாக்ஸிகல் நெருக்கடிகள் ஆனது பாராடாக்ஸ்களின் இரு எதிரெதிர் துருவங்களால் உண்டான நிலைகளையும் நிகழ்வுகளையும் உள்ளடக்குகிறது அவை இரு வெவ்வேறு கோணங்களாக இருக்க வேண்டும் அவை இரு வெவ்வேறு துருவங்களாக இருக்க வேண்டும் அது உருவான பிரச்சனை பற்றிய மிகவும் வலுவான இரு வேறு கருத்துக்களாக இருக்க வேண்டும் அல்லது இரு வெவ்வேறு திசைகளில் ஈர்க்கப்படுகின்ற பிரச்சனையின் வலுவான இருப் பக்கங்களாக இருக்க வேண்டும் இதைத் தான் பாரடாக்ஸ் என்கிறோம் HRM அதிகாரிகள் தாங்கள் தகுதி உடையவர்கள் என்று உணரக் கூடிய ஒன்றிற்கும் அதிக பாராட்டிற்கும் நடுவே உள்ள நெருக்கடியுடன் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் ஏனெனில் அவர்கள் பணியாளர்களை நிறுவனத்தின் மிக முக்கியமான போட்டி வளமாகவும் குறைவான தகுதியுடைய HRM அதிகாரிகளை நிறுவனங்களில் உள்ள நிர்வாக ஊழியர்களாகவும் கையாளுகிறார்கள் ஆகவே நான் HR அதிகாரிகளின் வாழ்க்கை பற்றிப் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதைத் தான் இந்த பேப்பர் கூறுகிறது இது உங்கள் வாழ்க்கையோடு மிகவும் பொருத்தமாக இருக்கக் கூடிய ஒன்று அடுத்து இருப்பது HRM இல் காணப்படும் பாராடாக்ஸிகல் நெருக்கடிகளின் சில வகைகள் HR அதிகாரிகள் HR மேலாளர்களைப் பொறுத்தவரை இங்கே உள்ள முதல் நெருக்கடி அடையாள நெருக்கடிகள் ஆகும் அதாவது பணியாளர்கள் எவ்விடத்தில் தங்களை வாடிக்கையாளர்களுக்காக போராடுபவர்களாக அல்லது மேலாளர்களின் பிரிவுகளாக உணருவார்கள் நாம் இதைப் பற்றி முந்தைய விரிவுரையில் பேசினோம் அடுத்து இருப்பது கற்றலுக்கான நெருக்கடிகள் மனித வள மேலாளர்கள் எப்போது புதிய அறிவை பெற வேண்டும் மாற்றத்திற்கு எதிரான நிலைத்தன்மை எனக்கு போதுமான விஷயங்கள் தெரிந்துள்ளதா நான் மேலும் கற்றுக் கொள்ள வேண்டுமா என்னுடைய ஊழியர்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக பயிற்சி தர வேண்டுமா நான் பணியாளர்களுக்குக் கூடுதல் பயிற்சியை அளிக்க வேண்டுமா இப்போது அவர்கள் செய்யும் வேலையில் அவர்கள் சௌகரியமாக இருக்கிறார்களா இவை நிறுவனத்தின் அடிப்படை இலக்குகளோடு எப்படிப் பொருந்தும் நான் எங்கே வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் நான் எந்தளவிற்கு முதலீடு செய்ய வேண்டும் நடக்கும் செயல்களின் முன்னேற்றத்தை நான் எப்போது மதிப்பிட வேண்டும் என்ன நடந்தது இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மூலோபாய HRM ன் ஒரு பகுதியாக உள்ளது இவை HR மேலாளரின் மீது மிகப்பெரும் சுமையைத் திணிக்கிறது காரணம் HR மேலாளர் தொடர்ந்து இந்த தேவைகள் அனைத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது மதிப்பிட வேண்டும் மூன்றாவதாக உள்ள நெருக்கடி என்னவெனில் ஒருங்கமைப்பதற்காக நெருக்கடி ஆகும் அதாவது செயல்முறைகளை எப்படி ஒருங்கமைப்பது செயல்முறைகளை எப்படிக் கட்டுப்படுத்துவது அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்தளவு ஒருங்கமைக்க வேண்டும் அவர்கள் எதைப் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அவர்கள் எதை அவுட்சோர்ஸ் செய்ய வேண்டும் மற்ற பணியாளர்கள் எந்தளவிற்கு வேலை செய்ய வேண்டும் யார் எதைச் செய்ய வேண்டும் என இவை அனைத்துமே தொடர்ந்து ஒரு வித நெருக்கடியை உண்டாக்குகிறது அடுத்து இருப்பது செயல்பாட்டு நெருக்கடிகள் ஆகும் அதாவது மனித வள மேலாளர்களின் முக்கிய குறிக்கோள்கள் என்னென்ன மற்றும் ஒட்டுமொத்த மனித வள மேலாண்மைத் துறையின் குறிக்கோள்கள் என்னென்ன இது ஒரு செயல்பாடா அல்லது நிர்வாகமா அல்லது இது ஒரு மூலோபாயமா இங்கே மூலோபாயம் என்பது எதிர்காலத்தை மையமாகக் கொண்ட ஒன்றைக் குறிக்கிறது செயல்பாடு என்பது இன்று நடைபெறக் கூடிய ஒன்றைக் குறிக்கிறது அதாவது இன்றைய நாளின் வேலையைத் தொடர்ந்து நடைபெற வைப்பது இன்றைய நாளின் வேலையைச் செயல்பட வைப்பதைக் குறிப்பிடுகிறது ஆகவே மனித வள அதிகாரியின் பணி என்ன மேலும் எவ்விடத்தில் ஒருவர் வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் அதாவது இவற்றில் எந்தளவு செயல்பாடாக உள்ளது இவற்றில் எந்தளவு மூலோபாயமாக உள்ளது இன்று எதைச் செய்ய வேண்டும் மேலும் எந்தெந்த செயல்களுக்கு நாளை வரை காத்திருக்க வேண்டும் மன்னித்து விடுங்கள் நாளைக்கான ஏற்பாடுகளில் எவையெல்லாம் செய்து முடிக்கப்பட வேண்டும் இன்றைய வேலையைச் சிறந்ததாக மாற்ற சிறந்ததாகச் செயல்பட வைக்க என்ன செய்ய வேண்டும் அத்துடன் நாளைய வேலையைச் சிறந்ததாக மாற்ற உதவுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆகவே HR அதிகாரிகள் தொடர்ந்து இவை அனைத்துடனும் தான் போராடி வருகிறார்கள் கையாளக் கூடிய சில யுக்திகள் குறித்து இந்த பேப்பரில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று இடம் சார்ந்த பிரிவுகள் ஒரு HR மேலாளர்களாக நீங்கள் இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பல்வேறு நிறுவன அமைப்புகளில் வெவ்வேறு விதமாகக் கவனம் செலுத்துவதாகும் ஆகவே இவ்வாறு காணப்படும் பல்வேறு நெருக்கடிகளை உங்களால் வகைப்படுத்த முடியும் தனிப்பிரிவாக்க முடியும் இக்குறிப்பிட்ட செயல்பாட்டைக் குறிப்பிடும் போது இந்த சமயத்தில் நான் இதைத் தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம் இப்படி செய்வதால் இது அந்த நெருக்கடியைக் குறைக்க உங்களுக்கு உதவும் அல்லது குழப்பமான சூழலைத் தீர்க்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆகவே நீங்கள் தனிப்பிரிவை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் விஷயங்களைச் சூழ்நிலையின் ஒரு பகுதியாகப் பார்க்கிறீர்கள் தற்காலிகப் பிரிவு என்பது உடனடியாக எதைச் செய்ய வேண்டும் எதைக் காத்திருப்பில் வைத்திருக்க முடியும் என்பதைத் தீர்மானிக்கிறது ஓகே இதன் பின்னர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் பாராடாக்ஸின் இரு துருவங்கள் எது இந்த இரு பக்கங்களில் இப்போதைக்கு உடனடியாக எதைச் செய்ய வேண்டும் இப்போதைக்கு மிக முக்கியமானதாக இருப்பது எது மேலும் பின்னர் தாமதமாக எதைச் செய்ய முடியும் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்ட பின்னர் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கலாம் தொகுப்புமுறை ஆனது நெருக்கடிகளைக் குறைக்கிறது சுருக்கமான செயலின் மூலம் வாய்மொழியாக உருவாகும் நெருக்கடியையும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் இட அமைப்பு மூலம் உருவாகும் நெருக்கடிகளையும் குறைக்கிறது ஆகவே ஒரு மையப்பகுதிக்கு உங்களால் வர முடியும் HR மேலாளராக இருக்கும் உங்கள் பதவியில் இவற்றைக் கையாளுவதற்கான சில வழிகள் இவை தான் நிலையான HRM வேறொரு பேப்பரில் இது பற்றிக் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இன்று நான் உங்களிடம் இந்த தலைப்பைப் பற்றித் தான் மிகவும் விரிவாகப் பேசப் போகிறேன் நிலையான HRM என்பது ஒரு நிறுவனத்தைச் செயலாக்கும் நோக்கத்தோடு திட்டமிடப்பட்ட அல்லது வளர்ந்து வரும் மனித வள மூலோபாயங்கள் மற்றும் நடைமுறைகளின் ஒரு வடிவமாகும் இது இங்கே நிறுவனத்தின் இலக்காக இருக்க வேண்டும் நிறுவன இலக்கை அடையும் நோக்கத்திற்காகவும் அதே சமயம் பல வருடங்கள் வரை HR -இன் அடிப்படைகளை மீண்டும் ஈண்டும் உருவாக்குகிறது அத்துடன் HR அமைப்புகள் HR அடிப்படையைப் பொறுத்து தூண்டப்பட்ட பக்கம் மற்றும் பீட்பேக்கின் பின்விளைவுகள் ஆகியவற்றைக் கட்டுப்படுத்துகிறது ஆகவே நிறுவனத்தின் மூலோபாய இலக்குகளைப் பின்பற்றும் போது மூலோபாய இலக்குகளில் பங்களிக்கும் போது இதை நீங்கள் எப்படிக் கட்டுப்படுத்துவீர்கள் இதற்கு மிக நீண்ட விளக்கம் தரப்பட்டுள்ளது நாம் ஒரு எளிய விளக்கத்திற்கு வருவோம் நிலையான HR ஆனது மனித வளங்களின் பயன்படுத்தும் வரை அதை மேம்படுத்துவதற்கும் மீண்டும் உருவாக்குவதற்கும் தேவைப்படுகிற ஒரு வெளிப்படையான அமைப்பாகவே நிறுவனத்தைக் கருதுகிறது ஆகவே நாமும் அது போல் செயல்படுகிறோம் அத்துடன் இது நான் முன்னதாக பேசிக் கொண்டிருந்த பாராடாக்ஸ்களுடன் இணைக்கப் பட்டுள்ளது ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம் நாம் எங்கே செல்ல வேண்டும் இப்போதைக்கு எதைச் செய்ய வேண்டும் அடுத்ததாக எதைச் செய்ய வேண்டும் ஆகியவற்றோடு நாம் தொடர்ந்து போராடுகிறோம் என்பதை இது குறிக்கிறது ஆகவே நிலையான HRM ஆனது நீங்கள் பயன்படுத்தும் எதுவாயினும் அதைத் தொடர்ந்து மீண்டும் நிரப்புவதைக் கருத்தில் கொள்கிறது உங்களுடைய அடிப்படை நோக்கங்களை அடைவதற்காக நீங்கள் தொடர்ந்து நேரத்தைச் சரியாகக் கடைப்பிடிக்கிறீர்கள் வேகமாக வளர்ந்து வரும் இன்றைய உலகில் நிலையான HRM இன் குறிக்கோள்கள் ஆகும் நாம் நிலையான மனித வள மேலாண்மை அமைப்புகளைக் கொண்டிருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும் ஏனெனில் நிறுவனம் கொண்டிருக்கக் கூடிய முதன்மை வளம் மனிதர்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைக்கும் பேராசிரியர்களில் ஒருவரான பாரூக் மிஸ்திரியிடமிருந்து நான் சமீபத்தில் ஒரு கட்டுரையைப் பெற்றேன் இந்த கட்டுரையானது குறிப்பிட்ட கட்டத்தில் உலகம் முழுவதையும் ரோபோட்கள் எப்படிக் கட்டுப்படுத்தும் என்பதைப் பற்றியது ஆனால் மனிதர்கள் வணிகத்திலிருந்து முழுமையாக விலகி இருக்க மாட்டார்கள் ஆகவே உங்களுக்குத் தெரியும் இப்படி தான் நீங்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவீர்கள் பணியாளர்களை ஒரு வேலையில் நீங்கள் எப்படி ஈடுபடுத்துவீர்கள் ஒரு வேலையைச் செய்து கொண்டிருக்கின்ற பணியாளர்களின் திறமைகளை ஒரு குறிப்பிட்ட வழியில் நீங்கள் எப்படி மேம்படுத்துவீர்கள் ஆகவே உட்செலுத்தப் படுகின்ற திறமைகள் திறன் ஊக்கம் திருப்தி ஆகிய அனைத்தின் மூலமும் வெளி வருகின்ற அவுட்புட் சமன்செய்யப்பட்டுள்ளதா எனவே நீண்ட கால வணிக ஆண்டு வரை தெளிவின்மை அதிக செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றைச் சமன்செய்வது தான் இதன் குறிக்கோள்களாகும் வருங்காலத்தில் ஏற்படும் தெளிவில்லா தன்மைகளையும் உறுதியில்லாத் தன்மைகளையும் சமன்செய்கிறது மேலும் அதிக செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை பற்றி இங்கே குறிப்பிடப் பட்டுள்ளது அதாவது செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மைக்கு நடுவே நீங்கள் ஒரு சமநிலையை எப்படி நிர்ணயிப்பீர்கள் என்பதை இது அர்த்தப்படுத்துகிறது உங்களால் முடிந்தளவிற்குச் சிறந்ததைச் செய்வதற்கும் சிறப்பாக நீங்கள் செய்கின்ற செயலின் வேகத்தைப் பராமரிப்பதற்கும் நீண்ட காலம் வரை இதே அளவை பராமரிப்பதற்கும் நடுவே ஒரு சமநிலையை நீங்கள் எப்படி உருவாக்குவீர்கள் அடுத்த குறிக்கோள் என்னவெனில் ஒரு நிறுவனத்தின் மனித மற்றும் சமூக வள அமைப்பின் மேம்பாட்டையும் மறு உருவாக்கத்தையும் தக்க வைத்துக் கொள்ளுவதாகும் உதாரணமாக பரஸ்பர பரிமாற்ற உறவுகளைத் தக்க வைக்க உதவுவதாகும் ஆகவே உறவுகளை பராமரிக்க வேண்டும் என்பது தான் மற்றொரு குறிக்கோள் ஆகும் நீண்ட காலம் வரை அவுட்புட் இன்புட் விகிதமும் பராமரிக்கப்பட வேண்டும் மேலும் அடுத்த குறிக்கோளாக இருப்பது மனித வளங்களுக்கான மூலாதாரங்கள் மனித வளங்களின் அடிப்படை மற்றும் மனித வள செயல்பாடுகளின் எதிர்மறையான விளைவுகளை மதிப்பீடு செய்வது மற்றும் மதிப்பிடுவதாகும் ஆகவே மனித வளங்களின் அடிப்படைக்கான வளங்களைத் தொடர்ந்து பெறுவது எப்படி அவர்களின் திறன்களை அப்டேட்டடாக வைத்திருப்பது எப்படி ஆகியவற்றைக் குறிக்கிறது பழைய பணியாளர்கள் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் போது புதிய பணியாளர்களை பணியமர்த்துவது தொடர் திட்டமிடல் ஆகிய அனைத்தையும் பற்றி நாம் இப்போது வரை பார்த்திருக்கிறோம் நிலையான மனித வள மேலாண்மை என்பது பற்றிய முழு கருத்தில் இவைகளும் உள்ளடங்குகிறது வெளியே செல்வதைச் சமன்செய்யும் வகையில் உள்வருவதை வைத்திருப்பது பணியாளர்களை போதிய அளவு ஊக்கத்துடன் வைத்திருப்பது போன்றவை இதில் அடங்கும் ஏன் அப்படி ஊக்கம் தருகிறோம் என்றால் அப்போது தான் அவர்களுடைய உற்பத்தித் திறனை அதிகரிக்க முடியும் முடிந்தவரை அவர்களுடைய உற்பத்தித்திறனை பெற முடியும் ஆகவே இதுபோன்ற சமநிலைகளை நிலையான HRM வழியாக அடைய முடியும் இது மூலோபாய HRM -இன் எதிர்காலமாக உள்ளது இது HRM -இன் எதிர்காலம் தானே தவிர மூலோபாய HRM இன் எதிர்காலம் அல்ல என்னை மன்னித்து விடுங்கள் இது தான் நான் தெரிந்து கொண்ட நிலையான HRM மாடல் மறுபடியும் சொல்லி விடுகிறேன் நான் கூறியது ஒன்றும் விரிவான விளக்கம் கிடையாது இது மிகவும் விரிவானது கிடையாது உண்மையான மாடல் என்னவென்று இந்த பேப்பரில் உள்ளது நான் இங்கே இந்த மாடலின் ஒரு பகுதியை மீண்டும் உருவாக்க முயற்சித்தேன் அவ்வளவு தான் நான் உங்களுக்கு இந்த பேப்பரில் உள்ள இந்த மாடலை காட்டுகிறேன் இந்த பேப்பரில் இது கொடுக்கப்பட்டு விட்டதால் இதை யாருமே மறுத்துப் பேச மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் இது பற்றி விளக்குவதற்காக நான் இந்த பேப்பரில் உள்ள மாடலைப் பயன்படுத்துகிறேன் ஆகவே ஸ்லைடில் இது கொடுக்கப்பட வில்லை ஒரு நொடி காத்திருங்கள் நான் ஸ்க்ரோல் செய்து கீழே செல்கிறேன் சரியாக இவ்விடத்தில் இது உள்ளது ஆம் இது தான் உங்களால் இதைச் சிறிதளவு பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் ஆகவே இது தான் மாடல் இந்த மாடலின் படி மனித வளத்திற்கான மூலாதாரம் உள்ளது இவை மனிதர்கள் செய்யக் கூடிய செயலுக்கான மனித மூலதனத்திற்கு ஊக்கமளிக்கின்ற மனித வளத்தின் தோற்றமாக கருதப்படுகிறது அதைத் தொடர்ந்து இது மனித வள மேலாண்மையின் மூலோபாயம் கொள்கைகள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஊக்கமளிக்கிறது அத்துடன் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மூலோபாயத்திற்கும் ஊக்கமளிக்கிறது அதைத்தொடர்ந்து இது நிலைத்தன்மைக்கான விளக்கங்களோடு தொடர்பு படுகிறது நிலைத்தன்மைக்கான விளக்கங்கள் ஆனது விதிமுறை சார்ந்ததாக இருக்கலாம் செயல்திறன் தொடர்புடையதாக இருக்கலாம் மற்றும் பொருள் தொடர்புடையதாக இருக்கலாம் விதிமுறைகளானது எதைச் செய்ய வேண்டும் என்பதோடு தொடர்பு படுகிறது செயல்திறன் ஆனது உற்பத்தித் திறனுடன் தொடர்பு படுகிறது ஆகவே விதிமுறைகளானது கட்டமைப்புடன் தொடர்புடையது செயல்திறன் ஆனது அவுட்கமுடன் தொடர்புடையது அத்துடன் மூலாதார பொருள் ஆனது தெளிவான சூழலுடன் தொடர்புடையது விதிமுறைக்கும் செயல்திறனுக்கும் இடையே எப்போதும் நெருக்கடி இருக்கும் ஏனென்றால் செயல் எப்படிச் செய்யப்பட வேண்டும் என்பது செயல்திறனோடு ஒத்துப்போகாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட வழியில் செய்ய விரும்பினாலும் ஒரு செயலை விரைவாகச் செய்யும் பேரில் சரிவரச் செய்யாமல் இருப்பதை விரும்பவில்லை என்றாலும் உங்களுடைய செயல்திறன் குறைய நேரிடும் அதற்காக நான் ஒரு வேலையை விரைவாகச் செய்யும் பேரில் சரிவரச் செய்யாமல் இருப்பது தான் நல்லது என்று சொல்ல வரவில்லை ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் இது அவசியமானதாக இருக்கலாம் எனக்கு அது பற்றித் தெரியாது ஆகவே ஓகே மேலும் செயல்திறன் ஆனது இன்புட்களாக இருக்கும் மூலாதார பொருளை சார்ந்தது இங்கே எப்போதும் நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் இப்போது இதையடுத்து விதிமுறை சார்ந்த விளக்கங்கள் இருக்கும் நிலைத்தன்மைக்கான விதிமுறை விளக்கங்களில் நிறுவனத்தின் விளைவுகளும் சில காணப்படுகின்றன பொறுப்புடைமைக்கான நெறிமுறைகள் நல்ல வேலைவாய்ப்பு பராமரிப்பு பணியிடத்தின் தரம் முதலியவை நிறுவனத்தின் விளைவுகளாகும் நீங்கள் சில விஷயங்களைச் சரியாகச் செய்தால் இதுபோன்ற விஷயங்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய முடியும் என்று பணியாளர்கள் உணருவார்கள் அதேபோல செயல்திறனிலும் சில நிறுவன விளைவுகள் காணப்படுகிறது நிலையான போட்டியின் நன்மை புதுமையான கண்டுபிடிப்புகள் உற்பத்தித்திறன் போன்றவை செயல்திறனுடைய நிறுவன விளைவுகள் ஆகும் நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீர்கள் அதில் உங்கள் செயல்திறன் அதிகமாக இருப்பின் உங்களுடைய போட்டித்தன்மையும் பராமரிக்கப்படுகிறது அத்துடன் உங்களால் புதுமையாக ஒன்றைக் கண்டுபிடிக்க முடியும் இதோடு உற்பத்தித்திறனும் அதிகமாக இருக்கும் ஆகவே மூலாதார பொருள் தொடர்பான நிலைத்தன்மை விளக்கங்களில் காணப்படும் நிறுவன விளைவுகளானது விஷயங்களைத் தொடர்ந்து செயல்பட வைக்கிறது நான் மீண்டும் நிலைத்தன்மைப் பற்றிக் குறிப்பிடுகிறேன் இதன் அர்த்தம் தரப்படும் இன்புட் மூலமாக அவுட்புட்டை சமன்செய்வதாகும் ஆகவே மூலாதார பொருளின் கோணம் இங்கே கருத்தில் கொள்ளப்படுகிறது அத்துடன் நீடித்த மனித வளங்களை அளிப்பது நீண்ட கால நம்பகத்தன்மை பிரச்சனையைச் சரிசெய்யும் திறன் மற்றும் நிறுவனத்தில் வேலைப்பார்க்கும் பணியாளர்களின் எண்ணிக்கை மேம்படல் ஆகியவை இதனுடைய நிறுவன விளைவுகளாக உள்ளது ஆகவே இதை உற்பத்தி செய்வதற்காக உங்களுக்குத் தேவைப்படுவது இவை தான் மேலும் இதை நீங்கள் சரியாக வைத்திருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது இவை தான் இப்போது நாம் சமூக விளைவுகளை பார்க்கலாம் சமூக முறைமை பங்குதாரர்களுக்கு பொறுப்புக்கூறல் நம்பிக்கையின் பேரில் முயற்சிகளை மேற்கொள்ளும் எந்தவொரு நபருக்கும் பொறுப்புக்கூறல் நம்பகத்தன்மை வாழ்க்கைத் தரம் நல்ல உறவுகள் போன்றவை அனைத்தும் விதிமுறை விளக்க நிலைத்தன்மையில் உள்ள சமூக விளைவுகளாகும் ஆகவே இவை அனைத்துமே விதிமுறை விளக்க நிலைத்தன்மையில் உள்ள சமூக விளைவுகளாக உள்ளது செயல்திறன் விளக்கங்களின் சமூக விளைவாக மனித மூலதன உருவாக்கம் உள்ளது மூலாதார பொருள் விளக்க நிலைத்தன்மையின் சமூக விளைவுகளாக HR வளங்கள் குடும்பங்கள் மற்றும் பள்ளிகளின் நம்பகத்தன்மை காணப்படுகிறது அதாவது மனித மூலதனத்தை அளிப்பதற்குத் தேவையான பொருட்கள் இவை தான் அத்துடன் இதைத் தொடர்ந்து இது ஊக்கமளிக்கிறது மேலும் இதை சார்ந்து இருக்கிறது ஆகவே இப்படித் தான் இந்த பெட்டிகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று தொடர்புபடுகிறது பணியாளர் தேர்வு அங்கீகாரம் ஆகிய அனைத்தும் தனிப்பட்ட விளைவுகளாக உள்ளது அங்கே நல்வாழ்வு காணப்படுகிறது விதிமுறை விளக்க நிலைத்தன்மைக்கான தனிப்பட்ட விளைவுகளில் நல்வாழ்வு வாழ்க்கைத் தரம் ஒருவரின் அடையாளத்தை உணருதல் ஆகியவை அடங்கும் ஆகவே தனிப்பட்ட அளவில் செயல்திறன் திருப்தி மற்றும் ஊக்கம் ஆகியவற்றிற்கு வழிவகுத்து அதனால் தாக்கத்தைப் பெறுகிறது இது வேலைவாய்ப்புக்கு வழிவகுத்து அதன் மூலம் தாக்கத்தைப் பெறுகிறது வேலைவாய்ப்பு என்பது உங்களை யார் பணியில் அமர்த்துகிறார் உங்களுக்கு யார் வேலை கொடுக்கிறார் என்பதை அர்த்தப்படுத்துகிறது ஆகவே வேலை வாய்ப்பு வாழ்நாள் முழுவதும் கற்றல் வேலை வாழ்க்கையில் சமநிலையை உண்டாக்குதல் மறு உருவாக்கம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கிறது நீங்கள் காண்பது போல பணியாளரின் ஆரோக்கியமானது வேலையில் ஏற்படும் சரிவைக் குறைக்கிறது இது குறித்து நாம் முன்பே பேசினோம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியமான ஒன்றாகும் அடுத்து இருப்பது சுற்றுச்சூழல் விளைவுகள் ஆகும் விதிமுறையைப் பொறுத்தவரை இங்கே ஆற்றல் பயன்பாடு பற்றிக் கொடுக்கப் பட்டுள்ளது மிகச்சிறந்த ஆற்றல் பயன்பாடு உள்ளது அதாவது காகித பயன்பாடு பணியிடம் முதலியவற்றால் செலவின குறைப்பு வேலைக்கான பயணத்தைக் குறைத்தல் ஆகியவற்றால் தாக்கத்தைப் பெறுகிறது இப்போது இறுதியாக இது நீடித்த தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் தன்னார்வத் திட்டங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது அத்துடன் இவை அனைத்துமே ஊக்கமளிக்கப்பட்டு HRM -இன் மூலோபாயம் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளால் தாக்கத்தைப் பெறுகிறது அத்துடன் HRM -இன் மூலோபாயங்கள் கொள்கைகள் மற்றும் நடத்தைகள் ஆகிய அனைத்தாலும் தாக்கம் பெறுகிறது ஆகவே இவை அனைத்துமே நிறுவன சூழலால் ஏற்படுகிறது அதைத் தொடர்ந்து இது HRM மூலோபாயத்திற்கு ஊக்கமளிக்கிறது இப்போது சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் நிறுவன மற்றும் தொழில்நுட்ப சூழல் மூலமாக இது அனைத்தும் தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டுமென நான் மிகவும் விரும்புகின்ற ஒரு கட்டமைப்பு தான் இது அதாவது வெவ்வேறு அம்சங்கள் நிறைந்த மனித வளங்கள் எப்படி மனித வள செயல்பாட்டுக்கு உதவுகிறது எப்படி நிலையான மனித வளமாக மாறுகிறது என்பதைக் குறிப்பிடுகின்ற ஒரு விரிவான மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் அழகான கட்டமைப்பாக இது உள்ளது ஆகவே அடுத்து இருப்பது மனித மூலதனம் ஆகும் இவை அனைத்தையும் பற்றி நான் உங்களோடு விவாதித்திருக்கிறேன் இங்கே கொடுக்கப்பட்ட இவை அனைத்தும் நிலைத்தன்மைக்கான வெவ்வேறு விளக்கங்களாகும் HR செயல்பாட்டுக்கு உதவுவதற்காகவும் மிகவும் நிலையானதாக மாறுவதற்காகவும் HR கொள்கைகளை உருவாக்கி அதைச் செயலாக்குவதில் தாக்கத்தை உண்டாக்கும் சில காரணிகளில் முதலாவதாக இருப்பது பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் முடிவுகள் ஆகிய சூழலைப் பொறுத்து மிகச்சரியானதாக இருப்பதாகும் அதாவது நீங்கள் செய்வது எதுவாயினும் அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் மிகச்சரியானதாக வடிவமைக்கப்பட வேண்டும் பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் முடிவுகள் ஆகிய சூழல் எதுவாயினும் அதனோடு நன்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும் அடுத்த காரணி என்னவென்றால் தற்போதைய தேவைகள் எதிர்கால தேவைகள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் தேவைகள் ஆகியவற்றோடு பொருந்துவதாக இருப்பதாகும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று உங்களுக்குத் தெரியாது ஆனாலும் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் அத்துடன் இந்த எதிர்பார்ப்புகளை இப்போதே திட்டமிட வேண்டும் உங்களுடைய தேவை என்ன என்பதைக் கண்டறிந்து அதை இப்போதே பெற வேண்டும் அடுத்த காரணி என்னவெனில் நிர்வாக ஆதரவு ஆகும் நிர்வாக ஆதரவு என்பது உயர் நிர்வாகத்திடமிருந்து பெறப்படும் மிக முக்கிய ஆதரவாகும் கொள்கைகளை வகுத்து அதைச் செயலாக்குவதில் உயர் நிர்வாகத்தின் ஈடுபாடானது நிலையான மனித வள மேலாண்மை திட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமானதாகும் அல்லது உங்கள் மனித வளங்களை செயல்படுத்தி அதை நிலையானதாக மாற்றுவதில் உங்களுக்கு உதவுகின்ற கொள்கைகளைச் செயல்படுத்துவதற்கு உயர் நிர்வாக ஈடுபாடு அவசியமாகும் அடுத்து இருப்பது நியாயமானது என்று உணருவது ஆகும் பணியாளர்களை நம்மால் வற்புறுத்த முடியாது கொள்கைகளை முடிந்த அளவு நியாயமானதாக உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் உங்களுக்கேத் தெரியும் இந்த கொள்கைகள் நியாயமானதாக இருக்கும் வரை பணியாளர்களும் நியாயமானவராக இருப்பார்கள் அது நியாயமற்றது என உணர்ந்தால் அது அவர்களுடைய வேலையைப் பாதிக்கும் கொள்கைகள் நியாயமானதாக உள்ளதென பணியாளர்களுக்குத் தோன்றினால் அவர்களுடைய ஊக்கம் அதிகமாகும் அவர்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும் நிறுவனத்தின் எல்லா வித குறிக்கோள்களிலும் அவர்களின் பங்களிப்பு அதிகமாகும் ஆகவே இது அனைத்தும் வகைப்படுத்தப்படுகிறது இது அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நான் கொஞ்சம் பின்னோக்கி சென்று மூலோபாய HRM -இன் மல்டிலெவல் மாடல் குறித்த விரிவுரையில் நாம் விவாதித்த விஷயங்களுக்குத் திரும்பிச் செல்கிறேன் பணியாளர்கள் உங்களை நம்பினால் அவர்கள் இந்த அமைப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுடைய ஊக்கமும் ஆர்வமும் தானாக அதிகரிக்கும் அதுமட்டுமல்லாது இதனால் நிறுவனத்தில் அல்லது குழுவில் மனித மூலதனத்தை உருவாக்கி அதை மென்மேலும் அதிகரிக்க முடிகிறது ஆகவே இங்கே உள்ள இது எல்லாமே மிக மிக அவசியமானதாகும் செயல்முறை மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் நியாயமானது என்று அவர்கள் உணர்வதும் இங்கே மிக முக்கியமானதாகும் அடுத்த காரணி என்னவென்றால் கொள்கைகளைத் தெரிந்து கொண்டு அதை எளிதாகப் புரிந்துகொள்ளுதலாகும் நீங்கள் கொள்கையை உருவாக்குகிறீர்கள் ஆனால் பணியாளர்களால் அந்த கொள்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை எனில் அவர்களால் எந்தவித பங்களிப்பையும் தர முடியாது அந்த கொள்கைகளையும் அவர்களால் பயன்படுத்த முடியாது அதோடு அவர்களுக்கு பிடித்தமான வழியில் அந்த கொள்கைகளைப் பயன்படுத்த முடியாது அதனால் இது மிக முக்கியமான ஒன்று அடுத்த காரணி என்னவென்றால் முடிவெடுப்பவர்களுக்கு நடுவே சீரான நிலைத்தன்மை இருப்பதாக உணருவதாகும் உங்களுக்கே தெரியும் வெவ்வேறு சூழலின் கீழ் வெவ்வேறு கொள்கைகளை உருவாக்குவதில் பலர் பங்களிக்கிறார்கள் ஆனால் கொள்கைகளானது பல குழுக்களுடன் ஒன்று கூடிக் கலந்தாலோசித்து உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரு எளிய காரணம் உள்ளது பல சீனியர் நபர்கள் ஒருவருக்கொருவர் கலந்தாலோசிக்காமல் வெவ்வேறு இன்புட்களை உங்களுக்கு அளிக்கும் போது சொல்லப்படும் கொள்கைகளின் விதம் ஒன்றோடொன்று முரண்படுவதாக இருக்கும் அதாவது இதன் விளைவாக முடிவெடுப்பவர்களுக்கு நடுவே ஒரு சீரான நிலைத்தன்மை இல்லை என்று உணரப்படக் கூடும் உதாரணமாக உங்கள் HR அல்லது உங்களுடைய குழு மேலாளர் அல்லது உங்கள் மேற்பார்வையாளர் உங்களிடம் வந்து நீங்கள் விரும்பும் நேரத்தில் வேலையைச் செய்யலாம் என்று கூறுகிறார் அதன் பிறகு உங்கள் HR தலைவர் அல்லது HR துறை உங்களிடம் வந்து நீங்கள் விரும்பும் நேரத்தில் வேலையைச் செய்யலாம் என்று கூறுகிறது எடுத்துக் காட்டாக ஒரு வாரத்திற்கு அதிகபட்சமாக 20 மணிநேரத்தை தாண்டக் கூடாது என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே நீங்கள் 20 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் இந்த 20 மணிநேர அளவை உங்களுக்கு ஏற்றவாறு பிரித்து எப்போது வேண்டுமானாலும் வேலை பார்த்துக் கொள்ளலாம் உங்களுடைய உடனடி மேற்பார்வையாளர் உங்களிடம் வந்து நீங்கள் விரும்பும் நேரத்தில் வேலை பார்க்கலாம் என்று கூறுகிறார் ஆனால் இந்த விவரங்கள் எதையும் அவர் அளிக்க வில்லை உங்கள் HR மேலாளர் வந்து இதைக் கூறுகிறார் அதன் பின்னர் அன்று காலையில் சீக்கிரமே நிறுவனத்திற்கு நிறையப் பேர் வருவதாக சீனியர் VP யிடமிருந்து உங்களுக்கு திடீரென ஒரு செய்தி வருகிறது அதோடு இரவில் தாமதமாக நிறையப் பேர் வருவார்கள் இதன் விளைவாக AC -ஐ இயக்குதல் காவலாளிகள் இருப்பது விளக்குகள் எரிவது கணினிகள் இயங்குவது ஆகியவற்றால் அதிக செலவுகள் ஏற்படுகிறது ஆகவே வாரத்தில் 40 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையில் அதிகபட்சமாக 10 மணி நேரம் மட்டும் தான் நாம் விரும்பும் நேரத்தில் பார்த்திருப்போம் அதற்கு மேல் நாம் நிறுவனம் சொல்லும் நேரத்தில் தான் வேலைப் பார்த்துக் கொண்டிருப்போம் அதனால் நீங்கள் கோபமடைந்து 'இங்கே என்ன நடக்கிறது ஏன் இதில் ஒரு சீரான நிலைத் தன்மை இல்லை இந்த நபர் உங்களுக்குப் பிடித்த நேரத்தில் வேலை பார்க்கலாம் என்கிறார் ஆனால் வேறொரு நபர் வந்து காலை 8 மணி முதல் மாலை 6 மணிக்குள் பார்க்க வேண்டும் அதற்கு மேல் தாண்டி வேலைப் பார்க்கக் கூடாது என்கிறார்' என்று புலம்புவீர்கள் ஆகவே ஏன் இந்த நபர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் உண்மையிலேயே என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியப் படுத்தலாம் அல்லவா என்று நீங்கள் சொல்வீர்கள் இங்கே சீரான நிலைத்தன்மை என்பது இல்லை அல்லது திடீரென HR துறை உங்களிடம் நீங்கள் விரும்பும் நேரத்தில் எல்லாம் வேலைப் பார்க்கக் கூடாது ஒருவேளை நீங்கள் தாமதமாக வேலைக்கு வந்தால் அதற்காக அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் உங்களிடம் சொல்லலாம் ஆகவே இதுபோன்ற குழப்பம் உருவாகும் முடிவெடுப்பவர்களுக்கு நடுவே சீரான நிலைத்தன்மை இருக்க வேண்டியது அவசியமாகும் அடுத்த காரணி என்னவென்றால் கொள்கைகள் உருவாக்கத்தில் பணியாளரின் ஆதரவு ஆகும் கொள்கைகளை உருவாக்குவதில் பணியாளர்களை நாம் ஈடுபடுத்த வேண்டும் உருவாக்கப்படும் கொள்கைகளை பணியாளர்களும் ஒப்புக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த கொள்கைகளைச் செயலாக்கப் போவதே அவர்கள் தான் அந்த கொள்கைகளில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கொள்கைகளை செயலாக்குவது மிகவும் கடினமானதாகி விடும் சமீபத்தில் நான் DRW தொழில்நுட்பங்கள் குறித்து என் மானவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அதில் அவர்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சினையாக இது தான் இருந்தது ஆகவே உங்களிடம் அந்த நிகழ்வு ஆய்வு இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஹார்வர்ட் பிசினஸ் ரிவியூ மூலமாக அந்த நிகழ்வாய்வை உங்களால் பெற முடியும் என்னால் அந்த நிகழ்வாய்வை உங்களுடன் பகிர முடியாது ஆனால் உங்களுக்கு அதன் பெயரைத் தந்திருக்கிறேன் பணியாளர்களுக்குப் பிடித்த நடத்தை பற்றிய குறிப்பு உட்படத் தெளிவான மற்றும் செயல் சார்ந்த தகவல்தொடர்பு என்பது தான் கடைசி காரணியாகும் இது மிக மிக முக்கியமானதாகும் அவ்வபோது பணியாளர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எங்கே தவறு செய்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் இந்த காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவற்றை எப்படிச் செயல்படுத்தலாம் என்பதைத் தீர்மானிக்க வேண்டும் அதன் பிறகு நிச்சயமாக இவ்வாறு உருவாக்கப்படும் கொள்கைகளைக் கடைப்பிடிக்க வில்லை என்றால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும் என்பதையும் பணியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்துமே மிகத் தெளிவாகக் குறிப்பிடப்பட வேண்டும் தெளிவில்லாமல் இருப்பின் அது சட்ட அமைப்பைப் பொறுத்து நிறுவனத்திற்கு எதிராக மாறி விட வாய்ப்புள்ளது தயவுசெய்து அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆகவே இப்படி தான் குறிப்பிடப்பட்ட காரணிகள் அனைத்தும் HR கொள்கைகளை உருவாக்கி அதைச் செயலாக்குவதில் தாக்கத்தை உண்டாக்குகிறது ஆகவே இவை தான் இன்றைய வகுப்பில் நான் உங்களுக்குக் கற்பிக்க நினைத்த பாடம் ஆகும் நாம் அடுத்த வகுப்பில் மனித வள மேலாண்மை குறித்த மற்றொரு அம்சத்தைப் பார்க்கலாம்